வரவேற்பு இன்றைய அமர்வில் இன்ஜினியரிங் எப்படி ஒரு சமூகப் பரிசோதனை போன்றது என்பதைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் இந்த தொகுதியில் பரிசோதனை என்றால் என்ன பரிசோதனையின் பலன்கள் பொறியியல் மற்றும் நிலையான சோதனைகளுக்கு இடையிலான ஒற்றுமைகள் மாறுபட்ட பொறியியல் மற்றும் நிலையான சோதனைகள் பொறியாளர்கள் பொறுப்பான பரிசோதனையாளர்கள் மனசாட்சி தொடர்புடைய தகவல்கள் தார்மீக சுயாட்சி மற்றும் பொறுப்புக்கூறல் பற்றி விவாதிக்கப் போகிறோம் எனவே நாம் பரிசோதனையைப் பற்றி பேசும்போது பரிசோதனை என்பது திட்டங்கள் போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு மிக முக்கியமான பகுதியாகும் மேலும் இது ஒரு கவலைக்குரிய விஷயம் ஏனென்றால் நாம் பரிசோதனைகளைச் செய்யும்போது சில கொள்கைகளைப் பின்பற்ற வேண்டும் இன்ஜினியரிங் திட்டங்களை மொத்தமாக ஒரு பரிசோதனையாக பார்க்க முடியும் என்ன நிலைப்பாடு எந்த பொறியியல் திட்டங்களையும் ஏன் கருதலாம் என்பது மொத்தத்தில் ஒரு பரிசோதனையாக பார்க்கப்படலாம் அல்லது பொறியியல் திட்டங்களிலும் உள்ளது பல சந்தர்ப்பங்களில் பூர்வாங்க சோதனை மற்றும் உருவகப்படுத்துதல்கள் மூலம் சிறந்த முன்மாதிரி புரோட்டோடைப் தயாரிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிசெய்யவும் அதை உண்மையாக்குவதற்கு முன்பே நடத்தப்படுகின்றன எனவே அறிவியலைப் போலவே ஆய்வக சூழ்நிலைகளில் உருவகப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளில் சோதனைகள் செய்வோம் அவை கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கலாம் அதன் காரணம் மற்றும் விளைவு என்ன நடக்கிறது என்பதைக் கண்டறியவும் இரசாயனங்களில் ஏற்படும் எதிர்வினைகள் என்ன என்பதைக் கண்டறியவும் மற்றும் முன்னெச்சரிக்கைகள் என்ன என்பதைக் கண்டறியவும் பெரிய அளவில் செய்வதற்கு முன் எடுக்க வேண்டும் எனவே இதேபோன்று பொறியியல் திட்டங்களிலும் பூர்வாங்க சோதனை அல்லது உருவகப்படுத்துதல்கள் சிறந்த முன்மாதிரி தயாரிக்கப்படுவதை உறுதிசெய்ய நடத்தப்படுகின்றன ஏனெனில் பொறியியலில் பயனாளிகளின் பாதுகாப்பு மற்றும் உடல்நலப் பிரச்சினைகள் பொறியாளர்களின் முக்கியப் பொறுப்புகளில் ஒன்றாக இருப்பது நாம் மனதில் கொள்ள வேண்டியவை ஆகும் எனவே பூர்வாங்கமான ஒன்றைச் சோதித்து அதைப் போன்ற பைலட் ரேம் செய்யாமல் ஒரு தயாரிப்பை பெருந்திரள் அளவில் வெளியிடவோ அல்லது பெருந்திரள் அளவில் ஏதாவது செய்ய முயற்சிக்கவோ முடியாது ஏனெனில் அந்த விஷயத்தில் ஆபத்துகள் இருக்கும் ஏதேனும் தவறு நடந்தால் பன்மடங்கு பெருக்கப்படும் எனவே அந்த அர்த்தத்தில் குறிப்பிட்ட காலத்திலிருந்தே திட்டம் தொடரப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது உண்மையில் பொறியியலுக்கான சோதனை தொடங்குகிறது எனவே நடத்தப்படும் சோதனைகள் மேலும் விரிவான வடிவமைப்பிற்கான அடிப்படையாக செயல்படுகின்றன எனவே நாம் புரிந்து கொள்ளக்கூடியது இது ஒரு வகையான தொடர்ச்சியான செயல்முறை போன்றது நாம் எதையாவது செய்கிறோம் சில தவறுகள் நடந்திருக்கலாம் அல்லது நம் திட்டத்தின்படி ஏதாவது வேலை செய்யவில்லை பின்னர் அதை மாற்ற வேண்டும் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இறுதியாக பல மறு செய்கைகளுக்குப் பிறகு பொதுவாக இறுதி தயாரிப்பு அல்லது வடிவமைப்புகளுக்கு வருவோம் எனவே ஒரு சாலை கட்டுமானம் தொடங்கும் முன் ஒரு உதாரணம் போல சிவில் இன்ஜினியரிங் ஆய்வகங்களில் ஆராய்ச்சிகள் பயன்படுத்தப்படும் பொருளின் வலிமை மற்றும் முன்மொழியப்பட்ட சாலையின் சுமை ஆகியவற்றின் அடிப்படையில் மிகவும் பொருத்தமானது என்பதை பார்க்க மொத்தங்களின் வெவ்வேறு மாதிரிகளைத் தயாரிக்கும்படி கேட்கப்படலாம் எனவே இங்கே மற்ற மாறிகள் இருக்கலாம் நீங்கள் அதில் அதிக மாறிகளைச் சேர்க்கலாம் வானிலை நிலைமைகளாக இருக்கலாம் அல்லது சாலை இருக்கும் புவியியல் ரயிலாக இருக்கலாம் எனவே நீங்கள் வெவ்வேறு பொருட்கள் மற்றும் அவற்றின் மொத்தத்தைப் போன்றவற்றைப் பரிசோதிக்க வேண்டியிருக்கலாம் இதனால் எந்த சூழ்நிலையில் சிறப்பாகச் செயல்படப் போகிறது எந்த வானிலை நிலை மற்றும் போக்குவரத்து சுமை மற்றும் பல மாறிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இது மாறக்கூடும் நாம் நினைக்கலாம் ஒரு பான நிறுவனத்தில் உள்ள அனைத்து பொறியாளர்களைப் போலவே பாட்டில்களின் சிறப்பு வடிவமைப்பைக் கொண்டு வருமாறும் சிறந்த பிடியில் எது என்பதைக் கண்டறிய சோதனைகளை நடத்துமாறும் கேட்கப்படலாம் எனவே பாட்டிலின் வடிவம் என்ன அது எவ்வாறு ஒரு பிடிப்புக்கு வழிவகுக்கிறது மேலும் சாத்தியமான பயனர்கள் யார் குழந்தைகளுக்கான தண்ணீர் பாட்டிலா ஏதாவது சிப்பிங் செய்ய வேண்டுமா போன்ற சிறந்த மாறிகளை நாம் அதில் சேர்க்கலாம் அதன் மூடிக்கு பூட்டு இருக்க வேண்டுமா இல்லையா என்று தீர்மானிக்க வேண்டும் எனவே பாட்டிலை வடிவமைக்கும்போது இது போன்ற எண்ணங்கள் ஏற்படுவதால் பாட்டில்களை வடிவமைக்கும் போது நாம் நினைக்கும் வடிவமைப்பில் புதிய மாற்றங்களைக் கொண்டு வந்து வேறுவிதமான சோதனைகளை சிறந்த முறையில் கொண்டு வர வடிவமைப்பு வழிவகுக்கும் இப்போது பரிசோதனையின் நன்மைகள் என்ன எனவே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய முதல் நன்மை என்னவென்றால் பல்வேறு மறுபரிசீலனைகளை முயற்சிப்பதன் மூலம் தயாரிப்பின் சிறந்த பதிப்பைக் கொண்டு வருவது கருத்துக்களைப் பெறுவதற்கான வழிமுறையாக சோதனைகளைப் பயன்படுத்துதல் மற்றும் மேலும் மேம்பாடுகளை மேற்கொள்வது தொழில்நுட்ப ரீதியாக இது ஒரு சரியான தயாரிப்பாகத் தோன்றலாம் ஆனால் நடத்தை ரீதியாக செயல்படுத்தப்படும் போது அது மாறுபடலாம் நடத்தை பயன்பாட்டு குறைபாடுகளை கண்டறிய சோதனைகள் நமக்கு உதவுகின்றன எடுத்துக்காட்டாக தண்ணீர் பாட்டிலின் வடிவமைப்பு அதன் பொறியியல் விவரக்குறிப்புகளைப் பொறுத்தவரை சரியானதாக தோன்றலாம் ஆனால் அதைப் பயன்படுத்துபவர் நீண்ட நேரம் வைத்திருக்கும் போது அது வலியாக இருக்கலாம் எனவே யாரேனும் நீண்ட நேரம் வைத்திருக்கும் போது அதில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லையெனில் அது நன்றாக இருக்கலாம் ஆனால் இங்கே நாம் ஒரு முடிவெடுக்கும் இக்கட்டான நிலைக்கு வருவோம் அங்கு நெறிமுறைகள் ஸ்கிரிப்ட்கள் இங்கே ஏன் பொறியியல் நெறிமுறைகளின் களங்களின் கீழ் விவாதிக்கிறோம் காடு என்பது இங்கே நாம் முதன்மையான கவனம் செலுத்துவது போன்றது மற்றும் பயனாளிகளுக்கான கவனிப்பு மற்றும் அக்கறையுள்ள அம்சம் ஆகும் இரண்டாவதாக நீங்கள் குறிப்பிட்ட வடிவமைப்பைப் பற்றி யோசித்ததைப் போன்ற கருத்து வேற்றுமைகள் நடந்தால் ஆனால் அது உங்கள் கருத்துப்படி சோதனையாக இருந்தால் ஆனால் பயனாளிகள் சொல்வது போல் அது நடக்கலாம் நீங்கள் இருப்பதைப் போலவே நீங்கள் காணலாம் பிடிக்காத அறிக்கைகளைப் பெறுவது அவர்களின் நோக்கத்திற்குப் பொருந்தாது நீங்கள் விரும்பினால் உங்கள் வடிவமைப்பை விளக்கி அது நிறைவேறுவதைப் பார்க்க உங்களுக்கு உரிமை இருக்கலாம் ஆனால் அது அவர்களின் பயனாளிகளுக்கு கவலையாக இருக்கும் போது அது மிகவும் முக்கியமான ஒரு அக்கறையான அம்சமாக இருக்கலாம் மற்றும் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கலாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை மறுபரிசீலனை செய்யுங்கள் உங்கள் பயனாளிகளின் தேவைகளுக்கு நீங்கள் சிறப்பாக பதிலளிக்கும் வகையில் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய உங்கள் கடமை எங்கே வருகிறது மேலும் நாம் புரிந்து கொண்டதால் நீங்கள் பயன்படுத்தும் பொருள் என்ன அதன் விளைவு என்ன உங்கள் சோதனைகள் அல்லது தயாரிப்புகள் அல்லது வடிவமைப்பின் சாத்தியமான பக்க விளைவுகள் என்ன என்பதை நீங்கள் வடிவமைக்கிறீர்கள் ஒருவேளை உங்களுடன் இருக்கலாம் ஆனால் இறுதிப் பயனாளிகள் அதைப் பற்றி அறிய மாட்டார்கள் எனவே உங்களுக்குத் தெரிந்தவற்றிற்கும் இறுதியில் அதைப் பயன்படுத்தும் மற்றவர்களுக்குத் தெரிந்தவற்றுக்கும் இடையே எப்போதும் ஒரு தகவல் சமச்சீரற்ற தன்மை இருக்கும் ஏனென்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஏனெனில் 'வடிவமைப்பு' என்ன என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது எனவே அப்படியானால் உங்கள் மதிப்புகளைப் புரிந்துகொள்வதும் நீங்கள் சரியான பொருளைப் பயன்படுத்துகிறீர்களா பாதுகாப்பில் சமரசம் செய்கிறீர்களா இல்லையா என்பதைப் பார்ப்பதில் ஒவ்வொரு படிநிலையையும் சரிபார்க்க கடமைப்பட்டிருப்பது மிகவும் முக்கியமானது நீங்கள் உடல்நலப் பிரச்சினைகளில் சமரசம் செய்துகொள்கிறீர்களா அல்லது இல்லை ஏனென்றால் பயனாளிகளுக்கு நீங்கள் எதைக் கொடுத்தாலும் அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் மொத்த நம்பிக்கையின் அடிப்படையில் மொத்தமாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படியானால் பொது மக்களின் நம்பிக்கையுடன் விளையாடாமல் இருப்பது பொறியாளர்களின் கடமை மற்றும் பொறுப்பின் ஒரு பகுதியாகும் எனவே இந்த அம்சங்களில் வடிவமைப்பு குறைபாடுகளை எவ்வாறு கவனித்துக்கொள்வது எந்த அளவிற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு பிழைகள் இல்லை என்பதைக் கண்டறிய மிகவும் குறிப்பிட்டதாக இருக்க வேண்டும் எனவே அதன் அளவு என்ன அது உண்மையில் மிகவும் ஆழமானது என்று நீங்கள் கூறலாம் ஏனெனில் அறிவு உங்களிடம் உள்ளது நீங்கள் எதைப் பெற விரும்புகிறீர்களோ அதன் பலன் உங்களிடமே உள்ளது பொது மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அதற்காக நீங்கள் அவர்களுக்குக் கடன்பட்டிருக்கிறீர்கள் இந்த பகுதி சரியான கவனிப்பு என்று அழைக்கப்படுகிறது பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு நீங்கள் தகுந்த கவனமும் பொறுப்பையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் இந்த சிக்கல்களில் நீங்கள் சமரசம் செய்து கொள்ள முடியாது மேலும் கண்டறிய உங்கள் சோதனைகளின் ஒவ்வொரு படியிலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சாத்தியமான ஆதாரங்கள் அல்லது பிழைகள் என்னவாக இருக்கும் என்பதை நாம் இதுவரை குறிப்பிடாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் விரும்புவது உங்கள் கற்பனையை விரிவுபடுத்தி சாத்தியமான தவறான பயன்பாடுகள் என்னவாக இருக்கும் என்பதைக் கண்டறியவும் இது என்ன பிழைக்கு வழிவகுக்கும் மற்றும் நீங்கள் வடிவமைக்கிறீர்களா என்பது போன்ற விஷயங்களைக் காத்திருப்பதற்குப் பதிலாக முன்கூட்டியே முடக்குதல் செய்து சில நிகழ்வுகள் நடந்தன என்பதைக் கண்டறிய இன்னும் எதிர்வினையாற்றலாம் அந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக் கொள்ளப் போகிறோம் பின்னர் அதற்கு சில தீர்வு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவே அனைத்து எஞ்சின் திட்டங்களுக்கும் நாம் பார்க்கும் விவாதத்தைத் தொடர்ந்து பொறியியல் திட்டங்களும் பகுதி அறியாமையில் மேற்கொள்ளப்படுகின்றன எனவே ஒவ்வொரு அடியிலும் நிச்சயமற்ற தன்மை உள்ளது எனவே சுருக்கமான மாதிரிகளில் வடிவமைப்பு கணக்கீடுகள் அல்லது வாங்கிய பொருட்களின் பண்புகள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துதல் போன்றவற்றில் அதிக நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் ஆபத்து இருப்பதால் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு நாம் பொறுப்பு பெரிய அளவில் பொறியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட திட்டம் அல்லது பரிசோதனையின் ஒவ்வொரு படிகளையும் செயல்படுத்தும் போது மிகவும் கவனமாகவும் கடமை உணர்வுடன் இருக்க வேண்டும் சில நேரங்களில் பொறியாளர்கள் திட்டங்களை முன்னோக்கி நகர்த்துவதற்காக ஆய்வு மற்றும் ஆய்வக சோதனைகளை புறக்கணிக்க வேண்டும் மற்றும் துறையில் விஷயங்களைச் செய்ய தங்கள் அறிவு மற்றும் ஞானத்தை நம்பியிருக்க வேண்டும் ஆனால் மீண்டும் இது பார்ப்பது போன்ற கருத்து வேற்றுமை ஆக இருக்கலாம் உங்கள் சொந்த தனிப்பட்ட ஆர்வத்தைப் பெறுவது அல்லது உங்கள் நிறுவனங்களின் ஆர்வமாக இருக்கலாம் மற்றும் இது பொதுமக்களின் ஆர்வமாக இருக்கலாம் உங்கள் திட்டத்தின் தீவிரம் மற்றும் அவசரம் என்ன இறுதி முடிவு என்ன ஆய்வு மற்றும் ஆய்வக சோதனையின் முக்கியமான படிகளில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் ஏற்படும் தீங்கின் அளவு என்ன என்பதை நீங்களே கேள்வி கேட்க வேண்டும் திட்டங்களை முன்னோக்கி நகர்த்துவதற்காக இந்த விஷயங்களில் நீங்கள் சமரசம் செய்ய முடியுமா நீங்கள் சமரசம் செய்தால் என்ன நீங்கள் எதிர்பார்க்கும் தீங்கு என்ன அது என்னவாக இருக்கும் இந்த விஷயங்களில் நீங்கள் உண்மையில் சமரசம் செய்ய முடியுமா இல்லையா இந்த குறுகிய கால விளைவுக்கு குறுகிய கால ஆதாயம் இது நீண்ட கால பேரழிவிற்கு வழிவகுக்கும் எனவே நீங்கள் உண்மையில் அதை செய்ய முடியுமா அல்லது செய்ய முடியாதா ஏனெனில் இது ஒரு நிச்சயமற்ற தன்மை மற்றும் உங்கள் அறிவு மற்றும் ஞானத்தை நீங்கள் எவ்வளவு நம்பலாம் எல்லாவற்றிற்கும் நீங்கள் சோதித்திருக்கிறீர்களா எல்லாவற்றையும் பகுத்தறிவுடன் நியாயப்படுத்தியுள்ளீர்களா எனவே இவை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள் ஆகும் எனவே பொறியியலில் அடிக்கடி என்ன நடக்கிறது அணை கட்டப்பட்ட பிறகும் சாத்தியமான விளைவுகள் எப்படி இருக்கும் என்பது தெரியவில்லை அது எந்த நோக்கத்திற்காக கட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருக்கலாம் இருப்பினும் ஒரு பகுதிக்கு ஏற்படும் சேதம் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது எனவே இதை உபயோகக் கண்ணோட்டம் உரிமைகள் மற்றும் கடமைகள் கண்ணோட்டம் நீதிக் கண்ணோட்டம் மற்றும் செயல்பாட்டின் நன்மை தீமைகள் மற்றும் நீண்ட காலத்திற்கு பின்விளைவுகளை கண்டறிவதற்கான அக்கறை கண்ணோட்டத்தில் பார்ப்பது மிகவும் முக்கியம் நமது செயலின் விளைவு மற்றும் அது உண்மையில் நமது செயலை நியாயப்படுத்துகிறதா இல்லையா என்பதை பார்ப்பது முக்கியமாகும் எனவே அணு ஆயுதச் சோதனையின் தோல்வி வெறும் தோல்வியல்ல அது அந்தப் பகுதியிலும் அதைச் சுற்றியுள்ள வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே எதிர்காலத்தில் வழக்கு விவாத அமர்வுகள் நடைபெறும் போது வழக்குகளில் இருந்து அதைப் பற்றி மேலும் விரிவாக விவாதிப்போம் ஆனால் இவை நிஜமாகவே நம்மால் செய்ய முடியுமா என்பது போன்ற உறுதியானவை ஆய்வக சோதனையை செய்யாமல் இருக்க முடியுமா இல்லையா ஆபத்தின் அளவு என்னவாக இருக்கலாம் அல்லது இல்லை என்பதைக் கண்டறிய முறையான கணக்கெடுப்பை நடத்துதல் நமது பரிசோதனை தோல்வியடையப் போகிறது என்றால் எல்லாம் சரியாக நடக்கவில்லை என்றால் என்ன நடக்கப் போகிறது அந்த விஷயத்தில் நாம் உண்மையில் சமரசம் செய்யலாமா இல்லையா சிறந்த உதாரணம் நானோ கார் மில்லியன் கணக்கானவர்களின் கனவுகளை நிறைவேற்ற வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆனால் சில நேரங்களில் வெடித்துள்ளது என்பது எதிர்பாராதது மற்றும் கணிக்க முடியாதது எனவே குறைந்த விலையில் காரை வழங்குவதற்கான முயற்சியில் என்ன செய்ய முடியும் நாம் உண்மையில் சமரசம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன குறைந்த விலையில் காரின் பாதுகாப்பு அம்சத்தில் நாம் சமரசம் செய்து கொள்ளலாமா எனவே இவை நாம் பதிலளிக்க வேண்டிய கேள்விகள் ஆகும் எனவே பொறியியல் சோதனைகள் நடந்துகொண்டிருக்கும் செயல் என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் தயாரிப்பு தொழிற்சாலையை விட்டு வெளியேறிய பிறகும் இது தொடர்கிறது பிரச்சனையின் தன்மை மற்றும் உங்கள் வடிவமைப்பை நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும் எதிர்காலத்தில் அந்த பிரச்சனைகளை கவனிக்க வேண்டாம் எனவே இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும் மேலும் தயாரிப்பு தொழிற்சாலையை விட்டு வெளியேறிய பிறகு இது ஒருபோதும் நிற்காது ஆனால் அதன் பிறகும் தொடர்கிறது எனவே இது நிலையான கண்காணிப்பின் மூலம் செய்யப்படலாம் இது தயாரிப்புகளை வடிவமைப்பதில் மேலும் மேம்பாடுகளை மேற்கொள்வதில் பெரிதும் உதவுகிறது கண்காணித்தல் என்பது திட்டமிடப்படாத பக்கவிளைவுகளை கண்டறிவதற்காக அவ்வப்போது மேம்பாடுகளைச் செய்வதாகும் மேலும் உற்பத்தியின் இறுதி நோக்கம் சமுதாயத்திற்கு மதிப்புகளை வழங்கும்போது அதைத் தீர்ப்பதே தொழிற்சாலைகளுடன் கட்டுப்படுத்தப்படக்கூடாது எனவே அவர்களின் கருத்து அவசியம் ஆகும் எனவே உங்கள் விநியோகச் சங்கிலியை எவ்வாறு மேம்படுத்துகிறீர்கள் உங்கள் வாடிக்கையாளர்களை எவ்வாறு இணைத்து அவர்களிடமிருந்து கருத்துக்களைப் பெறுகிறீர்கள் அந்தக் கருத்தை எவ்வாறு இணைத்து உங்கள் வடிவமைப்பை மேம்படுத்துகிறீர்கள் அந்த பின்னூட்டத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் மற்றும் வெயிட்டேஜ் கொடுக்கிறீர்கள் மற்றும் நீங்கள் திறந்திருக்கிறீர்களா எதிர்மறையான பின்னூட்டம் இருந்தால் அல்லது இல்லை அதைப் பற்றி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது போன்ற நெறிமுறை கேள்விகள் நீங்கள் சிந்திக்க வேண்டியவை ஆகும் எனவே நீங்கள் பொறியியல் சோதனைகளை மற்ற சோதனைகளுடன் வேறுபடுத்த முயற்சிக்கிறீர்கள் என்றால் நாம் இங்கே கண்டறிவது என்னவென்றால் நிலையான சோதனைகளில் ஒரு குழு சிறப்பு சோதனை சிகிச்சையைப் பெறுகிறது மற்றொன்று கட்டுப்பாட்டுக் குழு என்று அழைக்கப்படுவது அத்தகைய சிகிச்சையைப் பெறாது முடிவுகளைப் புகாரளிக்க ஒப்பீடு ஒரு பிந்தைய கட்டத்தில் செய்யப்படுகிறது இது ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்படும் வரை பொறியியல் சோதனைகளில் சாத்தியமில்லை எனவே பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையை கொண்டிருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் எனவே பொறியியல் சோதனைகளில் வாடிக்கையாளர்கள் அல்லது நுகர்வோர் கட்டுப்பாட்டைக் கடைப்பிடிக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் தயாரிப்புகளை வாங்க அல்லது பயன்படுத்தத் தேர்வு செய்கிறார்கள் எனவே எந்த தயாரிப்பு மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்யப்படும் சுழற்சியைக் காணும் என்பது பல சந்தர்ப்பங்களில் அது பெரிய சமுதாயத்தால் வாங்கப்படுகிறதா இல்லையா என்பதைப் பொறுத்தது எனவே இறுதிப் பயனர்கள் என்றால் நீங்கள் அதைத் தயாரிப்பதில் ஆர்வம் காட்டாமல் இருக்கலாம் எனவே உண்மையில் அவர்கள்தான் தயாரிப்புகளின் மீது கட்டுப்பாட்டைக் கடைப்பிடிக்கிறார்கள் எனவே இன்ஜினியரிங் தயாரிப்புகளுக்கு முக்கியமான மற்றொரு விஷயம் எந்த வகையான ஆராய்ச்சிக்கும் இன்று மிகவும் முக்கியமானது இது தகவலறிந்த ஒப்புதல் சோதனை மருந்துகளுக்கானது எனவே மருந்து ஆராய்ச்சி மற்றும் அனைத்தும் மனிதனின் சம்மதத்தைப் பெறும் வரையில் செய்ய முடியாது எனவே மருத்துவ பரிசோதனைகளில் பாதுகாப்பு சிக்கல்கள் இருப்பதால் மக்கள் கொடுப்பதைப் போலவே இது மிகவும் முக்கியமானது அவர்கள் மருத்துவ பரிசோதனைகளில் பங்கேற்க தங்கள் விருப்பத்தை வழங்குவது முக்கியம் மேலும் பக்க விளைவுகள் மற்றும் பிற விஷயங்களைப் பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் எனவே இது இரண்டு விஷயங்களை உள்ளடக்கியது அறிவு மற்றும் தன்னார்வம் ஆகும் எனவே நீங்கள் தகவலறிந்த ஒப்புதல் மற்றும் அறிவைப் பற்றி பேசும்போது அவர்களிடமிருந்து எதையும் மறைக்கக்கூடாது குறிப்பாக பக்க விளைவுகள் பற்றிய தகவல்களைப் பகிர்வதில் ஒரு நபருக்கு விழிப்புணர்வைக் கொடுப்பது பற்றிய அறிவைப் பற்றி நாம் பேசுகிறோம் எனவே இது சோதனைகளுக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை இது தயாரிப்புகளுக்கும் சமமாக நல்லது எனவே பொருட்களின் பக்க விளைவுகள் ஏதேனும் இருந்தால் அதுகுறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது பொறியாளர்களின் கடமை சம்பந்தப்பட்ட ஆபத்து மற்றும் தயாரிப்பின் நன்மைகள் பற்றிய முழுத் தகவலையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் தன்னார்வத் தன்மை என்பது வற்புறுத்தலோ அல்லது ஒரு சக்தியிலோ அல்ல அவர்களின் விருப்பத்தின் பேரில் சோதனைகளில் ஒரு பகுதியாக இருக்க சம்மதிக்க வேண்டும் எனவே பக்கவிளைவுகளை அறிந்த பிறகு பரிசோதனை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்பது பற்றிய முழு செயல்முறையையும் அறிந்த பிறகு அவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் தாங்களாகவே சம்மதிக்க வேண்டும் அவர்கள் வற்புறுத்தலோ அல்லது பலவந்தமாகவோ அதைச் செய்யக்கூடாது மொத்தத்தில் அறிவு விழிப்புணர்வு மற்றும் தகவலறிந்த சம்மதம் ஆகிய இந்த இரண்டு பண்புகளும் சேர்ந்து அறிவையும் தன்னார்வத்தையும் சேர்ந்து தகவலறிந்த சம்மதத்தை உருவாக்குகிறது எனவே தானாக முன்வந்து ஒப்புதல் அளிக்கப்படும்போது ஒவ்வொரு தகவலும் பகுத்தறிவுடைய நபருடன் பகிர்ந்து கொள்ளப்படுவது போல் கண்டிப்பாகத் தேவைப்படுகிறது மேலும் அவர் ஒரு பாடமாக ஆம் என்று சொல்வதற்கு முன்பும் சம்மதம் அளித்தவர் அந்த நபர் இல்லை என சரிபார்க்கப்பட வேண்டும் மிகவும் இளமையாக அல்லது போதையில் இல்லை அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவர் அல்ல ஒப்புதல் அளித்த நபர் எது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறு என்று பாகுபடுத்தும் பகுத்தறிவு உணர்வைக் கொண்ட ஒரு பகுத்தறிவு நபர் என்று பொருள்படும் மேலும் தகவலறிந்த முடிவை எடுக்க முடியும் அவர் அல்லது அவள் தங்கள் ஆராய்ச்சிக்கு ஒப்புதல் அளித்துள்ளனர் எனவே பெறப்பட்ட அறிவின் அடிப்படையில் அல்ல அறிவைப் பெறுவதற்காக அறிவியல் சோதனைகள் பெரும்பாலும் நடத்தப்படுகின்றன ஆனால் இது பொறியியல் சோதனைகளின் வழக்கு அல்ல ஏனெனில் பொறியியல் அதன் பொறியியல் சோதனைகளில் நிறைய நிச்சயமற்ற தன்மை உள்ளது மற்றும் இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும் ஒவ்வொரு படிநிலையிலும் செயல்முறைகளில் என்ன மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் விளைவு பின்னூட்டத்தை அளிக்கிறது எதிர்பாராத முடிவுகளுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் சில எதிர்பாராத விஷயங்கள் நடந்தால் அதற்கேற்ப நமது திட்டங்களை உருவாக்க வேண்டும் அவர்களிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் இதன்மூலம் நாம் உருவாக்கிய திட்டங்களை சரிசெய்து வடிவமைப்பை மறுபரிசீலனை செய்யலாம் இதனால் இந்த சிக்கல்கள் பூட்டப்படுகின்றன அதனால்தான் நாம் இப்போது விவாதிப்பது பொறியியலாளர்கள் பொறுப்பான பரிசோதனையாளர்களைப் பற்றி எனவே பொறியாளர்கள் முக்கிய தொழில்நுட்ப செயல்படுத்துபவர்கள் அல்லது சோதனைகளை மேற்கொள்ள வசதியாக இருப்பதால் அவர்களின் நிபுணத்துவம் அவர்களை ஒரு தனித்துவமான பொறுப்பான நிலையில் வைக்கிறது எனவே தொழில்நுட்பத் திறனைக் காண்பிப்பதைத் தவிர பொறியியலாளர்கள் மனித பாடங்களின் பாதுகாப்பைப் பாதுகாப்பதோடு அவர்களின் சம்மத உரிமை நிலையான விழிப்புணர்வு மற்றும் பக்க விளைவுகளை கற்பனையான முன்னறிவிப்பு ஆகியவற்றை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நாம் நம் நெறிமுறை கற்பனையை விரிவுபடுத்த வேண்டும் நீங்கள் தற்போது புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட சாத்தியமான தீங்குகள் என்ன என்பதைக் கண்டறிய வேண்டும் என்னவாக இருக்கும் இணைக்கப்படாத பகுதிகளை எவ்வாறு இணைப்பது மற்றும் என்னவாக இருக்கும் என்பதைக் கண்டறியவும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தீங்குகள் மற்றும் வடிவமைப்புப் பகுதியிலேயே நாம் அதை எவ்வாறு கவனித்துக் கொள்ள முடியும் அல்லது நீங்கள் தயாரிப்பில் சேர்க்கப்பட்டுள்ள பொருட்கள் என்ன அல்லது இல்லாவிட்டாலும் அந்த விஷயங்களின் நீண்டகால விளைவு என்னவாக இருக்கும் எனவே இதற்கு உண்மையில் எல்லா நிலைகளிலும் தனிப்பட்ட ஈடுபாடு தேவைப்படுகிறது பரிசோதனையின் உரிமையை எடுத்துக்கொள்வது தனக்கு மிகவும் நெருக்கமானது என்று நினைத்து அதைக் கண்காணித்து முடிவுகளுக்குப் பொறுப்பேற்க வேண்டும் நாம் நனவைப் பற்றி பேசும்போது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் முழு அளவிலான தார்மீக மதிப்புகள் மற்றும் பொறுப்புகளை பொறியாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அது பேசுகிறது எனவே பொறியாளர்கள் பெரிய அதிகாரத்துவத்தின் கீழ் உள்ள சூழ்நிலைகளில் அழுத்தமான சூழ்நிலைகளில் பணிபுரிய வேண்டும் பின்னர் பெரிய படத்தைப் பார்க்க அவர்களைக் கட்டுப்படுத்தும் சம்பளம் ஆனால் மீண்டும் உங்கள் நற்பண்புகள் என்ன உங்கள் மதிப்புகள் என்ன உங்களை வழிநடத்துகின்றன ஏனெனில் நீங்கள் உண்மையில் பொது மக்களின் நலனுக்குப் பொறுப்பான நபர் உங்களை நம்பும் பொதுமக்கள் உங்களைச் சார்ந்தவர்கள் மற்றும் அவர்களின் நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பது உங்கள் கடமை ஆகும் எனவே நீங்கள் சமுதாயத்தின் நலன் மற்றும் சமுதாய நலனுக்கு காவலாளியாக இருப்பதால் அந்த கூட்டத்தை வேண்டாம் என்று சொல்லும் போது உங்கள் கடமைகளை உணர்ந்தால் நீங்கள் சமரசம் செய்ய முடியுமா நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன எனவே நீங்கள் உணர்வைப் பற்றி பேசும்போது சில விஷயங்களை ஒப்புக்கொள்வது பற்றி பேசும்போது அது பொருத்தமான உண்மைத் தகவல் இல்லாமல் குருட்டுத்தனமாக கருதப்படுகிறது எனவே முதலில் தொடர்புடைய தகவல்களைக் கண்டுபிடித்து பின்னர் எதிர்பார்க்கப்படும் தார்மீகக் கடமையை நிறைவேற்றுவதற்கான அனைத்து தகவல்களையும் சரியாக அணுகுவது ஒரு பொறியாளரின் வேலை ஆகும் இது ஒருவரின் வேலையின் முழு சூழலையும் பெறுவது தொடர்பானது நீங்கள் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும் தற்போது ஏதேனும் தீங்கு விளைவிப்பதாகத் தோன்றவில்லையா என்பதைக் கண்டறிய உங்கள் கற்பனை சிந்தனை செயல்முறையை விரிவுபடுத்த வேண்டும் நீண்ட காலத்திற்கு அது பொதுமக்களின் பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் பெருமளவில் பாதிக்குமா அப்படியானால் இந்த மூலப்பொருளை நாம் பயன்படுத்தலாமா பயன்படுத்தப்படாத மூலப்பொருளை நீங்கள் எந்த அளவிற்குப் பயன்படுத்த வேண்டும் என்பது முக்கியம் என்று நீங்கள் நினைத்தால் அதனால் ஏற்படக்கூடிய பக்கவிளைவுகளைப் பற்றி பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமா அல்லது தொடர் உங்களுக்கு நீங்களே பதிலளிக்க வேண்டிய கேள்விகள் மற்றும் அதை உங்கள் பயனாளிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தங்கள் விருப்பங்களைப் பற்றிய தகவலறிந்த முடிவை எடுக்க முடியும் எனவே நாம் தார்மீக சுயாட்சியைப் பற்றி பேசும்போது மக்கள் தார்மீக சுயாட்சி கொண்டவர்கள் தார்மீக நடத்தை மற்றும் செயல் கொள்கைகள் அவற்றின் சொந்தமாக இருக்கும்போது பொறியாளர்கள் தங்களுக்கு எவ்வளவு தார்மீக சுயாட்சி உள்ளது என்பதில் நிர்வாகத்தின் அணுகுமுறை ஒரு தீர்க்கமான பாத்திரத்தை வகிக்கிறது பொறியியலாளர்கள் தங்கள் பணியுடன் தொடர்புடைய தார்மீக சிக்கல்களில் தங்கள் தனிப்பட்ட தீர்ப்பைப் பயன்படுத்துவதில் அதிக அளவு அட்சரேகை கொடுக்கப்பட்டால் எந்தவொரு நிறுவனத்திற்கும் அது பெரும் ஆர்வமாக இருக்கும் எனவே நாம் முதலாளிக்காக வேலை செய்கிறோம் என்று சொல்லலாம் முதலில் முதலாளிகளின் ஆர்வத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் நம்மிடம் இருந்தால் ஆனால் இங்குதான் நம் தொழில்முறை நெறிமுறைகள் இந்த இக்கட்டான நிலைக்கு பதிலளிக்க உதவுகிறது ஒரு பொறியியலாளராக நாம் ஒரு தொழில்முறை உறுதிமொழியை எடுத்துள்ளோம் எங்களிடம் உள்ள தொழில் சில மதிப்புகளை நோக்கி நம்மை வழிநடத்துகிறது மற்றும் எங்களுக்கு சில பாத்திரங்களை வழங்குகிறது அதில் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் மக்களின் நலன் ஆகியவை முக்கிய பொறுப்புகளாகும் இந்த காரணிகள் மற்றும் பொறியாளர்களின் முக்கிய பொறுப்புகளை கவனிக்க வேண்டும் எனவே நாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் என்று சொல்ல முடியாது முதலில் அவர்களின் ஆர்வத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீங்கள் கண்டால் இது மற்ற பொறுப்புடன் முரண்படுகிறது எனவே சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான பொறுப்பு முதன்மையான பொறுப்பாகும் தேவைப்பட்டால் உங்கள் நிறுவனத்தால் செய்யப்படும் இதுபோன்ற நடைமுறைகளுக்கு குரல் கொடுக்க நம் தொழில்முறை நெறிமுறைகள் எங்களுக்கு வழிகாட்டுகிறது பொது மக்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பில் நாம் சமரசம் செய்து கொள்ளாத வகையில் அங்குள்ள செயல்முறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவே பொறுப்புக்கூறல் பற்றிய கேள்வி வருகிறது பொறுப்புள்ளவர்கள் தங்கள் செயல்களுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்க வேண்டும் பொறியாளர்கள் தங்கள் செயல்களை மாதிரி ஆய்வுக்கு சமர்ப்பிக்க தயாராக இருக்க வேண்டும் மற்றும் மற்றவர்களின் மதிப்பீட்டிற்கு திறந்திருக்க வேண்டும் எனவே வடிவமைப்பின் ஒவ்வொரு படியிலும் அதைச் செயல்படுத்தும் வழிகளிலும் நிறைய நிச்சயமற்ற தன்மை இருப்பதால் நாம் போதுமான அளவு திறந்திருக்க வேண்டும் பொறியியலாளர்கள் தார்மீக ஆய்வுக்கு தங்கள் செயல்களைச் சமர்ப்பிக்கத் தயாராக இருக்க வேண்டும் மற்றும் மற்றவர்களிடமிருந்து சரியான கருத்தைப் பெற வேண்டும் மற்றும் வடிவமைப்பு மற்றும் விஷயங்களைச் செய்வதற்கான வழிகளை மறுபரிசீலனை செய்ய அந்த பின்னூட்டங்களில் பணியாற்ற வேண்டும் ஏனெனில் இறுதியில் அவர்களின் பங்கு மற்றும் பொறுப்பு என்ன என்பது பொது மக்களின் நலனைப் பற்றியது மற்றும் உங்களால் சமரசம் செய்ய முடியாத ஒன்று எங்களால் முடியாது மேலும் அதற்காக நாம் சிந்திக்கும் வழிகள் சோதனைகளைச் செய்யும் வழிகள் நீங்கள் பெறும் முடிவுகள் சோதனைகள் வடிவமைக்கப்பட்ட விதம் போன்றவற்றை மாற்றியமைக்க பரிந்துரைகளுக்குத் திறந்திருக்க வேண்டும் விமர்சனக் கருத்துகளுக்குத் திறந்திருக்க வேண்டும் எனவே நடக்கவிருக்கும் அனைத்து ஆபத்துகளையும் அது கவனித்துக் கொள்ளப்பட்டது நாம் அவர்களைச் சோதித்து அதன் முடிவைப் பார்த்திருக்கிறோமா அல்லது எதிர்பார்த்தபடி சாதகமான முடிவைக் கொடுக்கும் ஒன்றைப் பார்க்க முயற்சித்தோமா எதிர்பாராத முடிவுகளையும் அதற்கான காரணங்களையும் ஆராய்ந்து இது ஏன் நடந்தது எதிர்பார்க்காத ஒன்று ஏன் நடந்தது என்பதை மீண்டும் பரிசோதனைகள் செய்து பார்த்துக்கொள்ள முயற்சித்தோமா அதற்குப் பின்னால் உள்ள காரணம் என்ன அது எங்கே தவறாகப் போய்விட்டது அதை மறுபரிசீலனை செய்து அதை மறுமதிப்பீடு செய்து அபாயத்தைக் குறைக்கவும் தீங்கைக் குறைக்கவும் தீங்கைக் குறைக்கவும் சிறந்த வடிவமைப்பாக வெளிவரவும் இந்தச் செயல்பாடுகளின் மூலம் மீண்டும் வரவும் நாம் பெரிய அளவில் பயனாளிகளுக்கு கொடுக்க முயற்சிக்கிறோம்